சென்ற வகுப்பில் இடையில் விட்ட கணக்கை முடித்து விட்டு பிறகு சர்ஃபேஸ் இன்டக்ரெல் என்ற தலைப்புக்குள் செல்லலாம் முந்தைய வகுப்பில் கடைசியாக க்ளோஸ்ட் கர்வினூடே செல்லும் ஒரு இன்டக்ரெல்லை எடுத்திருந்தோம் அந்த க்ளோஸ்ட் கர்வ் 𝑦3𝑥2 என்ற கர்வினாலும் 0 0 மற்றும் 1 1 ஆகிய இரண்டு புள்ளிகளை இணைக்கும் ஒரு நேர்க்கோட்டினாலும் ஆனது இந்த கர்வும் கோடும் 0 0 மற்றும் 1 1 ஆகிய இரண்டு புள்ளிகளில் வெட்டுகின்றன 𝑦3𝑥2 என்ற சமன்பாட்டில் 𝑦 𝑥 என்று எடுத்துக் கொண்டால் 𝑥3−𝑥2 0 என்று வரும் இதிலிருந்து 0 1 என்று இரண்டு 𝑥 இன் மதிப்புகள் கிடைக்கும் 𝑥 0 என்னும் போது 𝑦 0 ஆகும் 𝑥 1 என்னும் போது 𝑦 1 ஆகும் இரண்டு வெட்டும் புள்ளிகள் கிடைத்துள்ளன க்ளோஸ்ட் கர்வின் மீதுள்ள லைன் இன்டக்ரெல்லை இப்போது இரண்டாக பிரிக்கலாம் அதாவதுcxy2dyx2 ydx என்ற இன்டக்ரெல் இப்போதுalong the line AOxy2dyx2 ydx along the arc OAxy2dyx2 ydx என்று மாறும் AO என்ற கோட்டில் 𝑦 𝑥 ஆகும் இந்தக் கோட்டில் 𝑥 1 இல் இருந்து பூஜ்யம் வரை மாறும் along the line AOxy2dyx2 ydx என்ற இன்டக்ரெலில் 𝑦 𝑥 என்பதால் 10xx2dxx2 xdx என்று மாறும் along the arc OAxy2dyx2 ydx என்ற இன்டக்ரெலில் 𝑦3 𝑥2 என்பதால்01xx4323x 13dxx2 x23dx என்று மாறும் ஆக மொத்தம் 10xx2dxx2 xdx01xx4323x 13dxx2 x23dx என்று மாறும் இந்த இரு இன்டக்ரெலும் சுலபமானதாக இருப்பதால் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம் கடைசியில் 184 என்ற விடை வரும் இந்த கணக்கில் உள்ள கர்வ் இரண்டாகப் பிரிவதால் சற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது முதலில் நேர்க்கோட்டின் பகுதியின் மீதான இன்டக்ரெலை கண்டுபிடித்து பிறகு கர்வின் வில்லின் மீதான இன்டக்ரெல்லை கண்டுபிடித்து இரண்டையும் கூட்டினால் மொத்த க்ளோஸ்டு கர்வின் மீதான லைன் இன்டக்ரெலின் மதிப்பு கிடைக்கும் இதுதான் லைன் இன்டக்ரெலைக் கணக்கிடுவதற்கான முறை லைன் இன்டக்ரெலைக் கணக்கிடுவதற்கு ஒன்று கர்வின் பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனை அறிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் x ஐ y இன் அடிப்படையிலோ y ஐ x இன் அடிப்படையிலோ எழுத வேண்டும் அப்பொழுதுதான் இன்டக்ரேட் செய்ய முடியும் அண்மையில் எடுத்துக் கொண்ட உதாரணத்தில் பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனை எடுக்காமல் செய்து முடித்தோம் அண்மையில் முடிந்த உதாரணத்தில் y ஐ x இன் அடிப்படையில் எழுதி இன்டக்ரேட் செய்து முடித்தோம் பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனை எடுத்துக்கொண்டும் செய்து முடிக்கலாம் ஏற்கெனவே பார்த்த சில உதாரணங்களில் பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனை எடுத்துக்கொண்டு இன்டக்ரேட் செய்து முடித்தோம் பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனை எடுக்கும் போது பாராமீட்டர் t க்கான வரம்புகளைக் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் முந்தைய உதாரணத்தில் இருந்தது போல் இரண்டு பகுதிகளாகப் பிரித்துக் கொண்டு இன்டக்ரேட் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அப்படியே செய்ய வேண்டும் லைன் இன்டக்ரெல் மிகவும் சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் இருக்கும் ஏறக்குறைய எல்லாக் கணக்குகளும் ஒன்று போல இருப்பதால் நீங்களே பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் அசைன்மென்ட் ஷீட்டில் நீங்களே பயிற்சி செய்வதற்காக சில கணக்குகளைச் சேர்த்திருக்கிறேன் இப்போது அடுத்த தலைப்புக்குள் செல்வோம் சர்ஃபேஸ் இன்டக்ரெல் வால்யூம் இன்டக்ரெல் ஆகியவற்றை எப்படிக் கணக்கிடுவது என்று கற்றுக் கொள்ளலாம் சர்ஃபேஸ் இன்டக்ரெல் வால்யூம் இன்டக்ரெல் ஆகியவற்றை வெக்டர் கேல்குலஸிலும் பயில்வோம் ஆனால் வெக்டர் கேல்குலஸில் வெக்டரை முன்னிலைப்படுத்தி கணக்கிடுவோம் வெக்டர் கேல்குலஸில் காஸ் டைவெர்ஜன்ஸ் தேற்றம் ஸ்டோக்ஸ் தேற்றம் க்ரீன்ஸ் தேற்றம் ஆகிய தேற்றங்களைக் கற்போம் இங்கு சர்ஃபேஸ் இன்டக்ரெல் வால்யூம் இன்டக்ரெல் ஆகியவற்றைக் கற்போம் நேரம் இருந்தால் காஸ் டைவெர்ஜன்ஸ் தேற்றத்தையோ ஸ்டோக்ஸ் தேற்றத்தையோ பார்க்கலாம் இல்லையென்றால் வெக்டர் கேல்குலஸில் பார்த்துக் கொள்ளலாம் இன்னும் ஒரிரு வகுப்புகளில் வெக்டர் கேல்குலஸைத் தொடங்கிவிடலாம் முதலில் சர்ஃபேஸ் இன்டக்ரெல்லில் ஆரம்பிப்போம் 𝑅3 இல் உள்ள ஒரு சர்ஃபேஸ் அல்லது ஒரு கர்வ் என்பது 𝑅2 இல் ஏதாவது ஓர் உட்கணத்தை டொமைனாக கொண்ட ஒரு வெக்டர் வால்யூடு ஃபங்ஷன் ஆகும் அந்த ஃபங்ஷனின் ரேன்ஜ் 𝑅3 இல் ஒரு உட்கணமாக இருக்கும் 𝑓 𝑔 ℎ என்பது 𝑅2 இல் ஒரு உட்கணமாக இருக்கும் D ஐ டொமெய்னாக கொண்ட மூன்று ரியல் வால்யூடு ஃபங்ஷன்களாகும் 𝑥𝑓𝑢𝑣 𝑦𝑔𝑢𝑣 ℎ𝑧𝑢𝑣 என்று எடுத்துக் கொள்வோம் 𝑓𝑢𝑣 𝑔𝑢𝑣 ℎ𝑢𝑣 என்ற செட் ஆஃப் பாயிண்ட்ஸை 𝑅3 இல் ஒரு சர்ஃபேஸ் என்று சொல்லப்படுகிறது 𝑓𝑢𝑣 x இன் மதிப்பைக் கொடுக்கும் 𝑔𝑢𝑣 y இன் மதிப்பைக் கொடுக்கும் ℎ𝑢𝑣 z இன் மதிப்பைக் கொடுக்கும் இந்த கலெக்ஷென் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஒரு சர்ஃபேஸை குறிக்கும் இதைப்போல ஒரு சர்ஃபேஸ் மீதான இன்டக்ரெலைப் பார்ப்போம் இந்தத் தலைப்பில் எடுத்துக் கொள்ளும் சர்ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும் ஸ்மூத் சர்ஃபேஸ் என்று சொன்னால் 𝑥𝑓𝑢𝑣 𝑦𝑔𝑢𝑣 𝑧ℎ𝑢𝑣 ஆகிய மூன்றுக்கும் கன்டினுயஸ் பார்ஷியல் டெரிவேடிவ்ஸ் இருக்கும் அதனால் அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்னுடைய ஏரியாவை Dyzuv2zxuv2xyuv2 என்ற ஃபார்முலாவைக் கொண்டு கணக்கிடலாம் இந்த ஃபார்முலாவில் இருப்பது ஜேகோபியன்கள் இந்த ஃபார்முலாவைச் சுருக்கிக் கொள்ள வேண்டும் கொடுத்த சர்ஃபேஸினுடைய சமன்பாட்டை 𝑧𝑓𝑥𝑦 என்று மாற்றி எழுதிக் கொள்ளலாம் 𝑥𝑢𝑦𝑣 என்று எடுத்துக் கொண்டால் 𝑧𝑓𝑢𝑣 என்று வரும் அதாவது 𝑥ℎ𝑢𝑣 𝑦𝑔𝑢𝑣 𝑧𝑓𝑢𝑣 என்றிருப்பதால் எல்லா ஜேகோபியனையும் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அதாவது yzuv என்ற முதல் டிடெர்மினன்ட்தான் முதல் ஜேகோபியன் ஆகும் அதே போல மற்ற இரு ஜேகோபியன்களையும் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இதிலிருந்து சர்ஃபேஸ் இன்டக்ரெல் கிடைத்து விடும் xy ப்ளேனில் கொடுக்கப்பட்டிருக்கும் சர்ஃபேஸினுடைய ப்ரொஜெக்ஷனை D என்று எடுத்துக்கோண்டால் இந்த இன்டக்ரெல் IsD1zx2zy2 என்று மாறும் சர்ஃபேஸினுடைய ப்ரொஜெக்ஷனை எந்த ப்ளேனில் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் கொடுத்த சர்ஃபேஸினுடைய சமன்பாட்டை 𝑥𝑔𝑦𝑧 என்று மாற்றி எழுதிக் கொள்ளலாம் 𝑦 𝑢 𝑧 𝑣 என்று எடுத்துக் கொண்டால் 𝑥𝑔 𝑢𝑣 என்று வரும் அப்போது இந்த இன்டக்ரெல் IsD1xz2xy2என்று மாறும் இங்கு D என்பது yz ப்ளேனில் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் சர்ஃபேஸினுடைய ப்ரொஜெக்ஷன் ஆகும் கொடுத்த சர்ஃபேஸினுடைய சமன்பாட்டை 𝑦ℎ𝑧𝑥 என்று மாற்றி எழுதிக் கொள்ளலாம் அப்போது இந்த இன்டக்ரெல் IsD1yx2yz2 என்று மாறும் இங்கு D என்பது zx ப்ளேனில் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் சர்ஃபேஸினுடைய ப்ரொஜெக்ஷன் ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள சர்ஃபேஸினுடைய சமன்பாட்டைப் பொறுத்துத்தான் இன்டக்ரெலை எடுத்துக்கொள்ள வேண்டும் சமன்பாடு 𝑧𝑓𝑥𝑦 என்றிருந்தால் IsD1zx2zy2 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சமன்பாடு 𝑥𝑔𝑦𝑧 என்றிருந்தால் IsD1xz2xy2என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சமன்பாடு 𝑦ℎ𝑧𝑥 என்றிருந்தால் IsD1yx2yz2என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்ஃபேஸினுடைய சமன்பாட்டைப் பொறுத்துத்தான் ஃபார்முலாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தக் கருத்தைப் புரிந்து கொள்வதற்கு சற்றுக் கடினமாக இருந்தால் உதாரணத்தை வைத்து புரிந்துகொள்ளலாம் மிகவும் பரிச்சயமான ஒர் உதாரணத்தையே முதலில் எடுத்துக் கொள்ளலாம் 𝑥2𝑦2𝑧2𝑎2 என்ற சர்ஃபேஸினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவைக் கண்டறிந்து கொள்ளலாம் இது ஒரு ஸ்பியரின் சமன்பாடு என்பது தெரியும் ஒரு ஸ்பியரின் சர்ஃபேஸ் ஏரியா 4𝜋𝑎2 என்பது அறிந்த ஒன்றாகும் இன்டக்ரெல் கேல்குலஸ் ஃபார்முலாவைப் பயன்படுத்தி இதே விடையைப் பெற வேண்டும் முதலில் 𝑥2𝑦2𝑧2𝑎2 என்ற சமன்பாட்டை za2 x2 y2 என்று மாற்றி எழுதிக் கொள்ளலாம் இதற்கு எதிர்மறை குறியை எடுக்காமல் நேர்மறை குறியை மட்டுமே எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது 𝑧𝑓𝑥𝑦 என்ற ஃபார்ம் இருப்பதால் அதற்குத் தகுந்த ஃபார்முலாவை எடுத்துக் கொள்ள வேண்டும் IsD1zx2zy2 என்பதுதான் ஃபார்முலா zxzy ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் zx கணக்கிடுவோம் zx 2x2a2 x2 y2 zx 2x2a2 x2 y2 இதில் மேலும் கீழும் உள்ள இரண்டு என்ற எண்ணை ரத்து செய்தால் zx xa2 x2 y2 என்பது கிடைக்கும் அதே போல zy 2y2a2 x2 y2 என்பதை ya2 x2 y2 என்று மாற்றிக் கொள்ளலாம் இதிலிருந்து 1zx2zy2என்பதைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் 1zx2zy2என்பது 1x2a2 x2 y2y2a2 x2 y2 என்று ஆகும் அதை மேலும் சுருக்கி a2a2 x2 y2 என்று எழுதி கொள்ளலாம் ஸ்பியரினுடைய மேல் பாதியின் சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிட்டு அதை இரண்டால் பெருக்கினால் மொத்த ஸ்பியரின் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும் அதனால் மேல் பாதியை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதை xy ப்ளேனில் ப்ரொஜெக்ட் செய்வோம் ஸ்பியரின் மேல் பாதியை xy ப்ளேனில் ப்ரொஜெக்ட் செய்யும்போது ஒரு வட்டம் கிடைக்கும் ஸ்பியரின் மேல் பாதியை xy ப்ளேனில் ப்ரொஜெக்ட் செய்யும்போது கிடைக்கும் வட்டத்தின் ஆரமும் ஸ்பியரின் ஆரமும் ஒன்றாகவே இருக்கும் ப்ரொஜெக்ட் செய்யும்போது கிடைக்கும் வட்டத்தின் சமன்பாடு 𝑥2𝑦2𝑎2 ஆகும் அதை R என்று எடுத்துக் கொண்டால் தேவைப்படும் சர்ஃபேஸ் ஏரியாIs2R1zx2zy2 dxdyஎன்றாகும் அதாவது 2Raa2 x2 y2 dxdyஎன்றாகும் aa2 x2 y2என்பது இரண்டு வேரியபில்களைக் கொண்ட ஒரு சார்பாகும் இதே போல இரண்டு வேரியபில்களைக் கொண்ட சார்பின் இன்டக்ரெலைக் கணக்கிடக் கற்றுக் கொண்டிருக்கோம் இதை போலார் கொஆர்டினேட்ஸுக்கு மாற்றிக் கொள்ளலாம் 2Raa2 x2 y2 dxdy என்ற இன்டக்ரெலில் 𝑥𝑟cos𝜃 𝑦𝑟sin𝜃 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும்

இதனால் Is என்ற இன்டக்ரெல் 2r0a02aa2 r2cos2 r2sin2Jdrd என்று உருமாறும் ஜேகோபியன் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷனை கண்டுபிடிக்கக் கற்றுக் கொண்டோம் அதன் மதிப்பை இட்டு சுருக்கிக் கொண்டால் Is என்பது 2ar0a02rdrda2 r2 என்று மாறும் 𝜃 வேரியபிலில் உள்ள பகுதி r வேரியபிலில் உள்ள பகுதி என்று பிரித்துக் கொண்டால் 2a02dr0ardra2 r2என்று மாறும் 2a02dr0ardra2 r2 என்ற இன்டக்ரெலில் 𝑎2−𝑟2𝑧 என்று எடுத்துக் கொண்டால் −2𝑟𝑑𝑟 என்பது 𝑑𝑧 என்று ஆகும் இந்த இன்டக்ரெலைச் சுலபமாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் அப்போது 2𝑎×2𝜋 a2 r2r0a என்பது விடையாக வரும் அதாவது 4𝜋𝑎2 என்பது விடையாக வரும் அதுவே இந்த ஸ்பியரின் சர்ஃபேஸ் ஏரியாவாகும் ஸ்பியரின் சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிடுவதற்கு முதலில் 𝑧𝑓𝑥𝑦 என்ற ஃபார்மில் எழுதிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு zx zy ஆகியவற்றைக் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் சமன்பாட்டிற்கு தகுந்த ஃபார்முலாவில் இந்த மதிப்புகளைப் பதிலிடப்பட வேண்டும் முழு ஸ்பியர் என்பதால் மேல் பாதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை இரண்டால் பெருக்கிக் கொள்ளலாம் ஸ்பியரின் மேல் பாதியை xy ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்தால் R என்ற வட்டம் கிடைக்கும் வட்டத்திற்கும் அதே ஆரம் இருக்கும் பிறகு போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்திற்கு மாற்றிக் கொள்ள வேண்டும் 𝑥𝑟cos𝜃 𝑦𝑟sin𝜃 இதில் 0≤𝑟≤𝑎 0≤𝜃≤2𝜋 என்று எடுத்துக்கொண்டு இன்டக்ரேட் செய்தால் 4𝜋𝑎2 என்ற விடை கிடைக்கும் இந்த உதாரணத்தில் இன்டக்ரேஷன் மூலம் சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிட்டோம் அதில் கிடைத்த விடை ஏற்கனவே அறிந்த விடைதான் அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரிரு உதாரணங்களில் சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிடுவோம் வெட்டும்படியான இரண்டு சர்ஃபேஸ்களை எடுத்து அதன் சர்ஃபேஸ் ஏரியாவைக் கணக்கிடுவோம் பிறகு வால்யூம் இன்டக்ரெலையும் பார்ப்போம் இன்று வந்தமைக்கு நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்